பொறியியல் கணிதம் 2 பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது இயற்கணித மற்றும் ஆழ்நிலை சமன்பாடுகளின் வேர்கள் பற்றிய விரிவுரை எண் 25 ஆகும் நாம் தொடர்வோம் இந்த தலைப்பில் இது இரண்டாவது விரிவுரையாகும் எனவே முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே இருபிரிவு முறை மற்றும் நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை பற்றி விவாதித்துள்ளோம் இந்த விரிவுரையில் நாம் நியூட்டன் ராப்சன் அணுகுமுறை மற்றும் தீர்க்க இயற்கணித மற்றும் தெய்வீக சமன்பாடுகளின் தீர்வுகளை தீர்மானிப்பதற்காக சீக்கன்ட் அணுகுமுறை பற்றி பேசுவோம் எனவே நியூட்டன் ராப்சன் முறைக்கு வரும்போது இந்த செயல்பாட்டின் வரைபடம் f மற்றும் இந்த yf வரைபடம் எங்களிடம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இது x அச்சை கடக்கும் இந்த கட்டத்தில் இந்த f ன் தீர்வு எனவே இது இங்கே x அச்சு மற்றும் பின்னர் நமக்கு அங்கு y அச்சு வேண்டும் எனவே இந்த நியூட்டன் ராப்சன் அணுகுமுறை அல்லது வேறு எந்த ஐடேரேஷன் முறையும் ஆரம்ப யூகத்தை நம்பியுள்ளது எனவே இங்கே நமக்கு இந்த ஆரம்ப யூகம் அதாவது x0 இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த கட்டத்தில் நமக்கு f மற்றும் நாம் இந்த x0 புள்ளியில் அங்கு ஒரு தொடுகோடு வரைந்தால் புள்ளி எனவே x0 புள்ளியில் இந்த தொடுகோடு உள்ளது மற்றும் நாம் இந்த புள்ளியை P என்று அழைக்கலாம் இங்கு ஒருங்கிணைப்பு x0 f உள்ளது மற்றும் இது x0 புள்ளி என்று நினைக்கிறேன் பின்னர் இந்த முக்கோணத்திலிருந்து நாம் என்ன கவனிக்கிறோம் எனவே இந்த முக்கோணத்தில் இருந்து x0 Px1 இந்த x0 ல் இது θ என்றால் இந்த தொடுகோடு tan என்று நாம் கவனிக்கிறோம் எனவே நமக்கு இங்கே இந்த tan fx0fx0 x1 உள்ளது எனவே இது இங்கே எழுதப்பட்டுள்ளது இதை இப்போது எளிமைப்படுத்தினால் x1 எனவே நாம் x1x0 ff பெறுகிறோம் எனவே இந்த x0 புள்ளியில் இருந்து நாம் தொடங்கினால் நாம் இந்த x1 ஐ தீர்மானிக்க முடியும் இது இந்த இந்த x0 இல் உள்ள தொடுவானது x அச்சை சந்திக்கிறது மற்றும் நமக்கு இந்த x1உள்ளது இந்த புள்ளிக்கு இந்த வழியில் செல்ல விரும்புகிறோம் இந்த yfx0 ரூட்டை கண்டுபிடிக்க எனவே இந்த x1 உதவியுடன் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி ஆரம்ப யூகத்துடன் இந்த x1 ஐப் பெறலாம் இது நியூட்டன் ராப்சன் முறையாகும் எனவே நாம் இப்போது இந்த x0 உடன் தொடர்ந்தால் மீண்டும் இப்போது இந்த x0 ல் ஒரு தொடுகோடை வரைய இந்த அச்சை நாம் அழைக்கும் இந்த கட்டத்தில் இங்கே சந்திக்கும் புள்ளி x2 பின்னர் இதே போன்ற வழியில் இப்போது இந்த புதிய முக்கோணத்தை கருத்தில் கொண்டு x1 ல் இருந்து நாம் x2 ஐப் பெற முடியும் எனவே வெறும் x0 இங்கு x1 ஆல் மாற்றப்படுகிறது பின்னர் நமக்கு x1 இல் இருந்து x2 கொடுக்கும் இந்த புதிய சூத்திரத்தை பெறுகிறோம் எனவே x2x1 ff பின்னர் நாம் இந்த கட்டத்தில் ஒரு தொடுகோடு வரைய வேண்டும் இது இங்கே சந்திக்கும் இது x3 ஆகும் மற்றும் பல இறுதியாக நாம் சமன்பாடு fx0 ன் தீர்வு நோக்கி நெருங்கி வருகிறோம் என தெரிகிறது சரி எனவே பொதுவாக xk1xk fxkfxk இது இப்போது இந்த நியூட்டன் ராப்சன் முறையின் ஒரு பொதுவான திட்டமாகும் இது k1 இல் தோராயம் xk1 நாம் xk1xk fxkfxk ஐ பெற முடியும் என்று கூறுகிறது பின்னர் kஐ ஐட்டரேட் செய்ய வேண்டும் எனவே நாம் x0 இல் இருந்து x1 ஐ பெறுகிறோம் பின்னர் x1 இல் இருந்து x2 முதலியன பெறுகிறோம் மற்றும் நாம் இந்த fx0 சமன்பாட்டின் தீர்வு நோக்கி அணுகலாம் எனவே இந்த ஒரு அணுகுமுறை நியூட்டன் ராப்சனின் திட்டத்தின் பெறுதலை இந்த வடிவியல் விளக்கத்தின் மூலம் பார்த்தோம் இது நாம் எந்த புள்ளி x1யையும் எடுத்தால் இந்த டேன்ஜெண்ட் x அச்சைக் குறைக்கும் அடுத்த புள்ளி அது எங்கள் x1 புள்ளியாக இருக்கும் மீண்டும் இங்கே டேன்ஜெண்ட்டை தொடுதலை வரையவும் அது x2 புள்ளி மற்றும் பலவாக இருக்கும் இந்த வழியில் இயற்கணித மற்றும் ஆழ்நிலை சமன்பாடுகளின் மூலத்தை தீர்மானிக்கப் பயன்படுத்தப்படும் இந்த மறுசீரமைப்பு திட்டத்தை நாங்கள் பெறுகிறோம் இப்போது அதிக கணிதத்தை அடிப்படையாகக் கொண்ட மாற்று சூத்திரம் எனவே இந்த fx0 ன் தீர்வு தோராயமாக xk என்று வைத்துக்கொள்வோம் மேலும் x என்பது x இன் அதிகரிப்பாகும் என்று கருதுகிறோம் அதாவது இந்த xkx ஒரு சரியான ரூட் எனவே அத்தகைய Δxஐ நாம் தேடுகிறோம் இதனால் fxk∆x0 இதன் பொருள் xk∆x இந்த fx0 இன் தீர்வாக மாறுகிறது இப்போது இந்த fxk∆x க்கு டெய்லர் தொடர் விரிவாக்கத்தைப் பயன்படுத்தலாம் எனவே fxk∆xfxk12 ∆x2fxk0 மற்றும் நாம் இரண்டாவது மற்றும் உயர் வரிசை சொல்லை புறக்கணித்தால் இங்கிருந்து நாம் இதை புறக்கணித்தால் நமக்கு சரியாக சமமாக கிடைக்கவில்லை ஆனால் நாம் fxk∆xfxk≈0 ஆக பெறுகிறோம் மற்றும் சிறிய Δx க்கு அது ஒரு நல்ல தோராயமாக இருக்கும் எனவே நாம் அந்த fxk∆xfxk≈0ஐ பெறுகிறோம் fxk∆xfxk0 இல்லை எனவே இந்த உருவாக்கத்திலிருந்து இந்த Δx கொண்டதன் மூலம் இந்த xk∆x ஐ இந்த தீர்வாக உருவாக்கும் Δx ஐ நாம் பெற மாட்டோம் எனவே இது ∆x≈ ff கொடுக்கிறது நாம் xk இல் தொடங்கி பின்னர் இந்த xkx ஐ கொண்டு நாம் ஒரு புதிய அப்ப்ராக்சிமேஷனை பெறுகிறோம் எனவே நாம் இங்கே xk1xk fxkfxk எழுதுகிறோம் பின்னர் இந்த k012 எனவே முந்தைய ஸ்லைடில் வடிவியல் ரீதியாகப் பெறப்பட்ட இதே போன்ற அல்லது அதே சூத்திரத்தை மீண்டும் பார்க்கக்கூடிய மாற்று அணுகுமுறை இது எனவே நினைவுகூர சில குறிப்புகள் இங்கே உள்ளன எனவே நிலையான புள்ளி மறுபதிப்பு முறையிலிருந்து நினைவுகூரவும் எனவே fx0 ஐ xg என எழுதப்பட்டது பின்னர் நாம் xk1 என்பதை g க்கு சமம் என்ற ஐட்டரேட்டிவ் திட்டத்தை அமைத்துள்ளோம் மேலும் இந்த நிலையான புள்ளி பங்கு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக 1 க்கும் குறைவாக ஐடேரேஷன் முறை ஒருங்கிணைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் உண்மையில் gxx fxfx ஐ எடுத்துக் கொண்டால் இங்கே நாம் என்ன பார்ப்போம் f≠0 என்று அனுமானித்து அந்த வழக்கில் இந்த நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை இந்த இங்கே நியூட்டன் ராப்சன் முறை ஆகிறது எனவே இந்த நியூட்டன் ராப்சன் முறை ஒரு பொதுவான அர்த்தத்தில் ஒரு பொதுவான அமைப்பில் இது நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறையின் ஒரு சிறப்பு வழக்கு ஆகும் இது இந்த gxx fxfx ஐ சரிசெய்வதன் மூலம் நாம் கவனிக்க முடியும் பின்னர் உங்கள் நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை நியூட்டன் ராப்சன் முறையாக மாறும் எனவே இது ஒரு சிறப்பு வழக்கு எனவே இயற்கையாகவே ஒருங்கிணைப்பு மற்றும் நமக்கு இந்த gx1 இருந்தால் அனைத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஆனால் நாம் இங்கே ஒருங்கிணைப்பு ஆய்வு செய்வோம் ஏனெனில் இந்த விஷயத்தில் நாம் நியூட்டன் ராப்சன் முறையின் இந்த சிறப்பு வழக்கைப் பற்றி பேசும்போது பொதுவாக நிலையான புள்ளி ஐடேரேஷன் அணுகுமுறைகளை விட ஒருங்கிணைப்பு சிறந்தது எனவே இந்த நியூட்டன் ராப்சன் முறையின் ஒருங்கிணைப்பு பற்றி பேசுவோம் எனவே இந்த xk1g நியூட்டனின் முறையை வரையறுக்கட்டும் நாம் அதை விவாதித்தோம் இந்த gk நியூட்டனின் முறைக்கு அமைக்கப்படலாம் இந்த வழக்கில் இங்கே fx0 இன் தீர்வாக இருக்கட்டும் எனவே sg என்று பொருள் எனவே இந்த செயல்பாட்டின் நிலையான புள்ளி g அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எனவே s என்பது fx0 இன் தீர்வு என்றால் இந்த sg இப்போது இந்த gxx fxfx நியூட்டன் ராப்சன் முறை மற்றும் நாம் நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை ஒரு சிறப்பு வழக்கு முந்தைய ஸ்லைடில் விவாதிக்கப்பட்டது என்ன எனவே இந்த g கொண்ட இப்போது நாம் இந்த g இன் வழித்தோன்றல் gஐ பெற முடியும் எனவே g என்பது இந்த x இன் வழித்தோன்றல் ஆகும் இது 1 மற்றும் ஈவு விதி பயன்படுத்தப்படும் இந்த ஈவு வழிபாட்டின் வழித்தோன்றல் ஆகும் எனவே gx1 fx2 fxfxfx2 எனவே இந்த ஈவு விதியைப் பயன்படுத்தி இந்த g யின் வழித்தோன்றல் அங்கு கிடைத்தது இப்போது நீங்கள் இந்த gஐ மதிப்பீடு செய்ய விரும்பினால் இந்த g இன் நிலையான புள்ளி s நமக்கு 1 fs2 fsfsfs2 என கிடைத்தது புள்ளி s யில் g இன் வழித்தோன்றலை நாம் இவ்வாறு பெற முடியும் இப்போது இதை எளிமைப்படுத்துகிறது ஏனென்றால் இந்த முழு சதுரமும் அங்கு செல்லலாம் நாம் இந்த பொதுவான குறியீட்டை உருவாக்குகிறோம் எனவே இது ரத்து செய்யப்படும் இறுதியாக நாம் fff2 ஐ பெறுவோம் இப்போது இந்த சமன்பாட்டின் தீர்வு என்பதால் இந்த fs0 இந்த fs0 இன் தீர்வு அதாவது fs0 எனவே இது 0 பின்னர் இங்கே எல்லாம் எண் 0 ஆகிறது மற்றும் இறுதியாக நமக்கு இந்த 0 வேண்டும் எனவே g இந்த தீர்வு 0 தவிர வேறொன்றும் இல்லை இந்த நியூட்டன் ராப்சன் அணுகுமுறையிலிருந்து இப்போது நாம் இதைத்தான் கவனித்தோம் இப்போது நாம் இந்த புள்ளி சுற்றி இந்த g விரிவாக்க இங்கே டெய்லர் சூத்திரத்தை பயன்படுத்த முடியும் புள்ளி s அங்கு தான் உள்ளது எனவே இந்த டெய்லர் தொடர் விரிவாக்கத்தைப் பயன்படுத்தி இங்கே நாம் xk1gxkgsgsxk s12gξ2 ஐக் கொண்டுள்ளோம் எனவே இந்த x மற்றும் s மற்றும் சதுர உறுப்பிற்கு இடையில் உள்ள இந்த ξ வைத்து இங்கே நிறுத்திவிட்டோம் எனவே ξ இந்த xk மற்றும் s இடைவெளியில் உள்ளது எனவே இப்போது இதை விரிவுபடுத்துகிறது இது g0 என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் எனவே இந்த உறுப்பு ரத்து செய்யப்படும்

எனவே நாம் தொடரலாம் எனவே இந்த gs0 கொண்ட இது ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நமக்கு xk1 s12gxk s2 வேண்டும் அல்லது பிழை அடிப்படையில் நாம் எழுத முடியும் எனவே இது பிழை ஏனெனில் s என்பது தீர்வு மற்றும் xk இன் உண்மையான மதிப்பு தோராயமாக தோராயமான மதிப்பைக் குறிக்கிறது எனவே இங்கே நமக்கு ek112gek2 கிடைத்தது எனவே இந்த உறவைக் கொண்டிருப்பது இப்போது நாம் கவனிக்கக்கூடியவை ek112gek2 எனவே இது முக்கியம் நமக்கு எந்த பிழை வேண்டும் என்று k வது படியில் சதுர படுத்த வேண்டும் பின்னர் நமக்கு அடுத்த பிழை கிடைக்கும் எனவே அது ஒரு சிறிய மதிப்பு என்றால் நமக்கு ek1 ன் மிகவும் மிக சிறிய மதிப்பு கிடைக்கும் ஏனென்றால் நாம் முந்தைய பிழையின் சதுரத்தை இங்கே பெறுகிறோம் எனவே ஒவ்வொரு அடுத்தடுத்த பிழை உறுப்பும் முந்தைய பிழை சதுர விகிதாசாரத்தில் உள்ளது மற்றும் அது உண்மையான தீர்வு நோக்கி நாற்கர ஒருங்கிணைப்பு காட்டுகிறது ஏனெனில் அது நல்ல செய்தி எனவே நியூட்டன் ராப்சன் முறை நாற்கரமாக குவிகிறது மறுபுறம் இந்த உறுப்பு 0 இல்லை என்றால் எடுத்துக்காட்டாக நாம் வேறு எந்த நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறையை எடுக்கலாம் இந்த சூத்திரம் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த g 0 ஆக இருக்காது மேலும் நம் சூத்திரம் xk1 s12gxk s2 எனவே இது இப்போது நமக்கு கிடைக்கும் உறவு ek112gek2 எனவே இந்த g≠0 மற்றும் இந்த உறவு ek112gek2 என்று காட்டினால் இந்த உறவைப் பெறுவோம் இப்போது எந்த நாற்கர உறுப்பும் தோன்றவில்லை அதாவது நாம் நேரியல் ஒருங்கிணைப்பைக் கொண்டிருப்போம் எனவே நேரியல் ஒருங்கிணைப்பு இருபடி ஒருங்கிணைப்புடன் ஒப்பிடுகையில் மெதுவாக உள்ளது எனவே நிலையான புள்ளி மறுபயன்பாடு அணுகுமுறையின் ஒரு சிறப்பு வழக்கு இந்த நியூட்டன் ராப்சன் முறை வரிசை 2 இன் ஒருங்கிணைப்பை வழங்குகிறது எனவே இது சமன்பாட்டின் தீர்வை கணக்கிடஅல்லது தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் மிகவும் நன்கு அறியப்பட்ட முறையாகும் எனவே நாம் இப்போது விவாதித்த நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை வழக்கில் பொதுவாக gx≠0 என்பதாகும் எனவே முறை இந்த லினியர்லி மற்றும் இந்த gx1 அளவில் ஒருங்கிணைக்கிறது ஒருங்கிணைப்புக்கான நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறையில் நாம் கவனித்தது இதுதான் இந்த நிலையான புள்ளி நியூட்டனின் முறை நமக்கு இந்த புள்ளியில் g0 இருந்தது எனவே நாம் இதை எடுத்தோம் என்றால் ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் எனவே நாம் இந்த x0 ஐ எடுத்து கொண்டால் ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் ஏனெனில் செயல்பாடு தொடர்ச்சியானது மற்றும் g0 எனில் ஆரம்ப யூகம் போதுமான நெருக்கமாக மற்றும் இந்த g என்பது 0 க்கு நெருக்கமாக இருக்கும் என்றால் மற்றும் எனவே 1 க்கு குறைவாக இருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் எனவே நாம் x0 எடுத்தால் இந்த ஒருங்கிணைப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது ஆரம்ப யூகம் போதுமான நெருக்கமாக உள்ளது என்று வாதம் ஏற்கனவே நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறையில் இருந்து வருகிறது மேலும் இந்த நியூட்டனின் விஷயத்தில் இந்த முறை நாற்கரமாக குவிகிறது இதைத்தான் நாம் x0 என்பது s க்கு போதுமான நெருக்கமாக பார்த்திருக்கிறோம் எனவே இந்த நியூட்டனின் முறையின் நன்மை என்னவென்றால் இது சமன்பாட்டின் உண்மையான தீர்வுக்கு நான்கு மடங்காக இணைகிறது எனவே நாம் சில எண் உதாரணங்கள் மூலம் செல்ல முடியும் எனவே நமக்கு இங்கே வேண்டும் fxx3 5x10 சமன்பாட்டின் மிகச் சிறிய நேர்மறை தீர்வு கண்டுபிடிக்க நியூட்டன் ராப்சன் முறை நான்கு ஐடேரேஷன்கள் செய்ய வேண்டும் இந்த இருபிரிவு முறை அத்துடன் நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறை அதாவது முன்பு விவாதித்தது சரியான உதாரணம் மற்றும் சிறிய நேர்மறை ரூட் 0 201 ஏதாவது இருந்தது எனவே நாம் இங்கே 0 5ன் ஆரம்ப யூகத்தை எடுத்துக் கொண்டால் பின்னர் நாம் இந்த fx3x2 5 ஐ க்கணக்கிட வேண்டும் பின்னர் இந்த நியூட்டனின் ஐடேரேஷன்களான xk1xk fxkfxkxk xk3 5xk13xk2 5 ஐ அமைக்கலாம் அல்லது நாம் இதை எளிமைப்படுத்தலாம் எனவே இறுதியாக இந்த xk12xk3 13xk2 5 சூத்திரத்தை நாம் கொண்டுள்ளோம் பின்னர் k என்பது 01 போன்றவைக்கு செல்லலாம் எனவே இந்த x0 ஆரம்ப யூகத்தை எடுத்தால் இது 0 5 க்கு சமம் நமக்கு இங்கே பதிலாக பின்னர் நமக்கு x1 கிடைக்கும் இது 0 176470588ஆக உள்ளது இந்த x1 ஐ பயன்படுத்தி இங்கே இப்போது நமக்கு x2 கிடைக்கும் எனவே நமக்கு 0 201 கிடைக்கும் மற்றும் நாம் ஒருங்கிணைப்பு என்ன என்று மிக வேகமாக பார்க்க முடியும் நாம் அதே உதாரணத்தை செய்துள்ளோம் மற்றவற்றை பயன்படுத்தி இந்த நிலையான புள்ளி அணுகுமுறை அல்லது இருபிரிவு முறை மற்றும் 6 7 ஐடேரேஷன்களுக்கு பிறகு நமக்கு இந்த 0 20 நெருக்கமாக மதிப்பு கிடைக்கிறது இப்போது இரண்டாவது ஐடேரேஷனில் நாம் உண்மையான ரூட்டுக்கு நெருக்கமாக இந்த மதிப்பை பெறுகிறோம் இந்த 3 இலக்கங்கள் வரை நாம் மேலும் சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை ஏனென்றால் இது உண்மையான மதிப்புடன் சரியாக பொருந்துகிறது எடுத்துக்காட்டாக நாம் x4 ஐ பல இலக்கங்களுடன் பொருந்துகிறோம் இந்த பல இலக்கங்களுக்கு நாம் பொருந்துகிறோம் எனவே 4 ஐடேரேஷன்கள்க்குப் பிறகு நாம் ஒரு நல்ல மதிப்பைப் பெறுகிறோம் இந்த நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தி ஒரு நல்ல தோராயம் இது இருபிரிவு அணுகுமுறை அல்லது நிலையான புள்ளி ஐடேரேஷன் முறைமூலம் இதை தீர்த்தபோது முன்பு இல்லை எனவே இங்கே மற்றொரு உதாரணம் இந்த சமன்பாட்டின் ஒரு ரூட்டை தீர்மானிக்க நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்தவும் இந்த fxcos x xex0 அங்கு fx10 8 x என்பது ரூட்டின் தோராயம் ஆகும் எனவே நாம் எத்தனை ஐடேரேஷன்களை செய்ய வேண்டும் என்று நமக்குத் தெரியாது ஆனால் இது நிறுத்தும் அளவுகோல் இது ஒரு வகையான பிழை நாம் அமைக்க வேண்டும் ஏனெனில் இந்த ரூட்டின் உண்மையான மதிப்பு 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் நாம் இங்கே தோராயங்கள் பற்றி பேசுகிறோம் எனவே நாம் ஒழுங்கு இந்த துல்லியம் 10 8 அடையும் வரை ஐடேரேஷன்கள் தொடரும் அது கொடுக்கப்பட்டுள்ளது நாம் x01 ஆரம்ப யூகத்தை எடுத்துக்கொள்கிறோம் எனவே ஐடேரேஷன் திட்டத்தைப் பயன்படுத்தி நாம் xk1xk ஐ பெறுகிறோம்

எனவே இது நியூட்டன் ராப்சன் முறையின் பொதுவான திட்டமாகும் பின்னர் நாம் இங்கே kஐ எடுத்துக்கொள்வோம் பின்னர் நாம் xkஐ எடுத்துக்கொள்வோம் பின்னர் f மதிப்பு இது சரியாக எங்கு நிறுத்த வேண்டும் என்பதைக் குறிக்கும் எனவே k0 என்றால் இந்த f இல் 1 ஆகும் எனவே இங்கே f மதிப்பிடப்பட்டு அது −2 1780 ஆக வருகிறது எனவே இயற்கையாகவே இது ஒரு ஆரம்ப யூகம் மற்றும் அது எங்கும் தோராயமாக இல்லை துல்லியத்தின் தொகுப்பு மதிப்புக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் எனவே நாம் மேலும் செல்கிறோம் இது முதல் ஐடேரேஷன் மற்றும் பின்னர் xk எனவே x1 இத்திட்டத்திலிருந்து மதிப்பீடு செய்யப்படுகிறது நாம் 0 6531ஐ பெறுகிறோம் மற்றும் இங்கே fxk0 46 எனவே அது இன்னும் விரும்பிய துல்லியத்திலிருந்து தொலைவில் உள்ளது நாம் மேலும் செல்கிறோம் நாம் இரண்டாவது ஐடேரேஷன் எடுத்து xk மதிப்பை எடுக்கிறோம் பின்னர் நமக்கு fவேண்டும் இது − 0 0418 மீண்டும் விரும்பிய துல்லியத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது மூன்றாவது ஐடேரேஷன்க்கு பிறகு இந்த திட்டத்திலிருந்து நாம் xk ஐ கணக்கிடுகிறோம் 5179 உள்ளது பிழை 0 46×10 4 ஆக குறைகிறது இது எப்போதும் ஒரு நாற்கரம் எனவே இது நாற்கர முறை என்று ஒருவர் சரிபார்க்க முடியும் அடுத்த பிழை சில மாறிலியுடன் இந்த சதுரமாக இருப்பதை ஒருவர் காணலாம் நான்காவது ஐடேரேஷன்க்குப் பிறகு அது உண்மையில் 5 9×10 8 க்கு செல்கிறது ஆனால் இந்த மதிப்பு 10 8 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே இது 10 8 ஐ விட அதிகமாகும் எனவே நாம் மேலும் செல்ல வேண்டும் ஒருவேளை அடுத்த மறுபயன்பாடு சரியாக விரும்பிய துல்லியத்தை கொடுக்கும் எனவே நாம் மதிப்புகளை கணக்கிடினால் இந்த ஐந்தாவது ஐடேரேஷன்க்குப் பிறகு நாம் 0 5178ஐ பெறுகிறோம் மற்றும் இங்கே நாம் 8 8×10 16 துல்லியம் பெறுகிறோம் எனவே அது விரும்பிய துல்லியத்தை விட சிறியது ஆனால் அது நன்றாக இருக்கிறது ஏனென்றால் நான்காவது ஐடேரேஷன்க்குப் பிறகு இங்கே நிறுத்த முடியாது இந்த பிழை இன்னும் அதிகமாக இருந்தது எனவே நாம் இன்னும் ஒரு முறை இங்கே செல்ல வேண்டும் இது நாம் விரும்பிய துல்லியத்தை அடைந்துள்ளோம் என்பதைக் காட்டுகிறது எனவே இங்கே fx10 8 சரி இது சீக்கன்ட் முறை எனவே இது நியூட்டன் ராப்சன் முறையின் மற்றொரு மாறுபாடு அப்படிதான் இங்கே நாம் அதிகம் விவாதிக்க மாட்டோம் நியூட்டனின் முறையில் மிகவும் சக்தி வாய்ந்தது அல்ல ஆனால் அது ஒரு பாதகத்தைக் கொண்டுள்ளது பாதகம் என்ன f மதிப்பிடுவதில் குறைபாடு ஏனெனில் உருக்கூறில் குறியீட்டில் f வருகிறது இது ஒவ்வொரு ஐடேரேஷனிலும் மதிப்பிடப்பட வேண்டும் இது வழக்கமாக கணக்கீட்டு ரீதியாக மிகவும் விலையுயர்ந்ததாக மாறுகிறது ஏனெனில் பல செயல்பாடுகளுக்கு இந்த வழித்தோன்றலின் மூடிய வடிவத்தைப் பெறுவது சாத்தியமில்லை பின்னர் நீங்கள் சில வகையான எண் தோராயங்களுக்காகவும் பாதிக்கப்பட வேண்டும் சீக்கன்ட் முறை என்பது நியூட்டனின் முறையின் ஒரு வகையாகும் இது இந்த f இன் இந்த மதிப்பீட்டை தவிர்க்கிறது எனவே உண்மையில் இந்த f இந்த ஈவு மூலம் மாற்றப்படுகிறது இது இந்த f வழித்தோன்றலின் தோராயமாகும் எனவே நாம் இந்த fxkfxk fxk 1xk xk 1ஐ பயன்படுத்தினால் பின்னர் நாம் இந்த வழித்தோன்றலை தவிர்க்க முடியும் மற்றும் நம் சூத்திரம் xk1xk fxkxk xk 1fxk fxk 1 சரியாக ஆகிறது எனவே இந்த சூத்திரத்தை இங்கே பயன்படுத்தி நாம் வழித்தோன்றல் உறுப்பின் மதிப்பீட்டை தவிர்க்கலாம் ஆனால் இங்கே நாம் இந்த x1 ஐ இங்கே வைக்க விரும்பினால் x0 பின்னர் நாம் பெறக்கூடிய முதல் மதிப்பு x2 அதாவது k 1 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த மீண்டும் தொடங்க நமக்கு x1 மற்றும் x0 தேவை நியூட்டன் ராப்சன் முறையைப் போலல்லாமல் நாம் ஒரு ஆரம்ப யூகத்தை எடுத்து அடுத்தயூகத்தைப் பெறுகிறோம் இங்கே நமக்கு இரண்டு ஆரம்ப யூகங்கள் தேவை பின்னர் மூன்றாவது மற்றும் பலவற்றைக் கணக்கிடலாம் எனவே இந்த நியூட்டனின் முறையின் சில ஆபத்துக்கள் அங்கு நாம் அடுத்த இரண்டு ஸ்லைடுகளில் விவாதிக்கத் தவறுகிறோம் எனவே முதலில் f0 என்றால் முறை தோல்வி எந்த தோராயமான xk ஏனென்றால் இந்த சூத்திரம் இப்போதே இந்த fxk ஐ சொல்கிறது எனவே இந்த xk தோராயமான மதிப்பில் இருந்தால் இந்த f0 என்றால் அது தோல்வி புள்ளியாக இருக்கும் 0 க்கு சமமாக f தீர்வுகளை நம்மால் கணக்கிட முடியாது எனவே இந்த ஒரு ஆபத்து உள்ளது மற்றொன்று இங்கே உள்ளது சில நேரங்களில் என்ன கவனிக்கப்படுகிறது சுழற்சி நடத்தை முறை முற்றிலும் தோல்விக்கு வழிவகுக்கிறது என்று எனவே சுழற்சி நடத்தை என்ன இது அரிதானது ஆனால் இந்த எண்ணிக்கையுடன் இங்கே நிரூபிக்கப்படும் இது நடக்கலாம் நமக்கு இந்த x0 வேண்டும் என்று நினைக்கிறேன் இங்கே மற்றும் பின்னர் நமக்கு x0 ல் இந்த தொடுகோடு வேண்டும் இது சந்திக்கிறது எனவே அது இங்கே அடுத்த புள்ளி x1 அங்கு அது x அச்சை சந்திக்கிறது பின்னர் நாம் இந்த கட்டத்தில் தொடுகோடு வரைய வேண்டும் மற்றும் இந்த தொடுகோடு இப்போது சரியாக x0 ல் x அச்சு கடந்து செல்கிறது எனவே இப்போது என்ன நடக்கிறது உங்களுக்கு x0 கிடைக்கும் உங்களுக்கு x1 கிடைக்கும் எனவே இங்கே x0 x1 என ஒரு வரிசை இருக்கும் இந்த சுழற்சி நடத்தை மற்றும் நாம் தீர்வுகளை அணுக முடியாது உதாரணமாக இங்கே எனவே இது சில சிறப்பு செயல்பாடுகளுக்கு அத்தகைய சுழற்சி நடத்தை ஏற்பட்டால் சில நேரங்களில் நடக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த fxx3 23x2135x 225 இந்த fx0 க்கான உண்மையான தீர்வுகள் 3 5 மற்றும் 15 ஆகும் எனவே இங்கே என்ன நடக்கும் அது இந்த அட்டவணையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே ஆரம்ப யூகம் நாம் உதாரணமாக 4 என ஆரம்ப யூகத்தை எடுத்துக் கொண்டால் முதல் ஐடேரேஷன் தன்னில் நாம் 15 மற்றும் பின்னர் 15 மற்றும் பின்னர் 15 பெறுகிறோம் நாம் உண்மையில் முதல் ஐடேரேஷன் தன்னில் பிறகு சரியான ரூட் உள்ளன ஆனால் அது சுவாரஸ்யமானது அல்ல புள்ளி நாம் 3 அல்லது 5 க்கு நெருக்கமாக இருந்த 4 எடுத்து இது கொடுக்கப்பட்ட fx0 ன் இரண்டு தீர்வுகள் ஆக இருந்தன ஆனால் இது ஆரம்ப யூகத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருந்த வேருக்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது இது மீண்டும் ஒரு குறைபாடு ஏனென்றால் நாம் ஆரம்ப யூகத்தை எடுத்தால் அது 3 அல்லது 5 க்கு செல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம் மறுபுறம் ஆரம்ப யூகத்தை 4 2 என எடுத்துக்கொள்வதன் மூலம் இங்கே ஒரு சிறிய மாறுபாட்டை நாம் செய்தால் எனவே நாம் 4 2 ஐ எடுத்துக்கொண்டால் அது உண்மையில் 5 அல்லது எடுத்துக்காட்டாக நாம் 3 9 க்கு ஒருங்கிணைக்கிறோம் பின்னர் அது 3 க்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது ஆனால் நாம் இங்கே 4 ஐ எடுத்துக்கொண்டால் அது உடனடியாக 15க்கு போகிறது எனவே இத்தகைய சூழ்நிலைகள் நியூட்டனின் நியூட்டன் ராப்சன் முறையிலும் நடக்கலாம் இங்கே மற்றொரு நிகழ்வு எடுத்துக்காட்டாக எங்களிடம் fxx394x2 389x294 உள்ளது இந்த வழக்கில் நமக்கு தீர்வுகள் 1 3 மற்றும் −98 உள்ளன நீங்கள் நடத்தை பார்த்தால் நாம் இங்கே ஆரம்ப யூகம் 2 எடுத்து என்றால் உடனடியாக கூட முதல் ஐடேரேஷன்க்கு பிறகு அது −98 போகிறது எனவே அது சில தீர்வுகளுக்கு போகிறது ஆனால் அது −98 மற்றும் நாம் 1 க்கு நெருக்கமாக மற்றும் 3 க்கு நெருக்கமாக இது ரூட் எடுப்பதன் மூலம் எதிர்பார்க்க முடியாது அது −98 இது வேறு எங்காவது போகிறது ஆனால் நாம் இங்கே மாற்றினால் எடுத்துக்காட்டாக நாம் 2 4 ஐக் கருத்தில் கொண்டால் அது 3 9 ஆக இருந்தால் அது 1 க்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே மீண்டும் ஒரு விசித்திரமான நடத்தை இந்த 3 க்கு நெருக்கமாக இருந்த 2 4 ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த வழக்கில் நாம் 3ஐ பெறுகிறோம் ஆனால் 3 9 நம்மை 1 க்கு அழைத்துச் செல்கிறது எனவே சில நேரங்களில் ஒரு ஆரம்ப யூகம் எடுத்து அது உண்மையில் குவியும் எந்த ரூட் ஏதாவது எடுத்து கணிக்க முடியாது எனவே இந்த உதாரணங்கள் நியூட்டன் ராப்சன் முறையின் ஆபத்துகளை நிரூபிக்கின்றன சரி இந்த விரிவுரை தயார் செய்ய நாம் பயன்படுத்திய குறிப்புகள் இவை எனவே நாம் நியூட்டன் ராப்சன் முறை பற்றி விவாதித்துள்ளோம் இயற்கணித மற்றும் ஆழ்நிலை சமன்பாடுகள்களின் தீர்வை தீர்மானிப்பதற்கான மிகவும் சக்திவாய்ந்த நுட்பம் மற்றும் இங்கே இந்த சூத்திரம் xk1xk fxkfxk கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சூத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டது நாம் விவாதித்த சில ஆபத்துக்கள் உள்ளன உதாரணமாக இது 0 ஆக மாறும் போது சுழற்சி நடத்தை இருந்தது மற்றும் ஆரம்ப யூகத்தை எடுப்பதில் ஒரு சிக்கல் இருந்தது மற்றும் அது மிகவும் எதிர்பாராத தீர்வுக்கு ஒருங்கிணைக்கிறது இந்த நியூட்டன் ராப்சன் முறையின் சிக்கல் சீக்கன்ட் முறையில் தவிர்க்கப்படக்கூடிய இந்த வழித்தோன்றல் சொல்லைக் கணக்கிடுவதாகும் மேலும் இந்த வழித்தோன்றல்களுக்கு பதிலாக தோராயமான மதிப்பு இங்கே இந்த ஈவு என எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இந்த f கணக்கிட கடினமாக இருக்கும் போது இது நன்றாக வேலை செய்கிறது எனவே இந்த விரிவுரைக்கு அவ்வளவுதான் உங்கள் கவனத்திற்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன்